மீண்டும் வருக இது விரிவுரை 38 இது லீனியர் சமன்பாடுகளின் சிஸ்டம் பற்றியது மற்றும் முந்தைய விரிவுரையில் நாம் அறிமுகப்படுத்திய காஸ் எலிமினேஷன் உத்தியை பற்றிய நமது கலந்துரையாடலை தொடர்வோம் சமன்பாடுகளின் சிஸ்டம் அல்லது சொல்யூஷனின் நிலைத்தன்மை பற்றி நாம் அறிந்துகொள்வதற்காக ஒரு குறைக்கப்பட்ட வடிவமான எக்கலன் வடிவத்தைப் பற்றி ஒரு பொதுவான நிகழ்வுக்கு நாம் இன்று செல்லலாம் ஒரு எளிய எடுத்துக்காட்டின் மூலமாக கடந்த விரிவுரைக்கு பின்னோக்கி செல்வோம் ஒரு பொதுவான எடுத்துக்காட்டாக m ரோக்களும் n காலம்களும் உள்ள மாற்றிக்ஸ் A மற்றும் xn×1 மேலும் வலது கை பக்க வெக்டார் bm×1 ஆகியவற்றை கருத்தில் கொள்ளலாம் Am×nxn×1bm×1 எனவே எக்கலன் ஃபார்ம் முந்தைய வகுப்பில் நாம் அறிமுகப்படுத்திய எக்கலன் ஃபார்ம் என்றால் என்ன இதைத்தான் இந்த வகுப்பில் நாம் கலந்துரையாட இருக்கிறோம் இந்த எலிமண்ட்ஸ் இந்த சிம்பலால் குறிக்கப்படுகிறது இதுவெல்லாம் பைவோட்டல் எலிமண்ட்ஸ் இதுவெல்லாம் நான்ஜீரோ எலிமண்ட்ஸ் எனவே இந்த பைவோட் எலிமண்ட்ஸின் தன்மை என்ன இந்த நம்பருக்கு கீழிருப்பது எல்லாம் 0 ஆக இருந்தால் அதைத் தான் பைவோட் எலிமண்ட் என்று அழைக்கிறோம் மற்றும் இடது பக்கத்திலிருந்து இதுதான் முதல் எலிமண்ட் எனவே நாம் இடது பக்கத்தில் உள்ள எலிமண்ட்ஸை பற்றி பேசமாட்டோம் ஏனென்றால் இடது பக்கத்தில் எல்லாம் 0 மற்றும் இங்கயும் அனைத்து எலிமண்ட்சும் 0 மேலும் இந்த சப் மாற்றிக்ஸிலும் எல்லா எலிமண்ட்சும் 0 எனவே இதைத்தான் நாம் பைவோட் எலிமண்ட் என்று கூறுகிறோம் மறுபடியும் இந்த குறைக்கப்பட்ட வடிவத்தில் அதாவது எக்கலன் ஃபார்மில் இந்த எலிமண்ட் பைவோட் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் எல்லாம் இங்கு 0 மற்றும் சப் மாற்றிக்ஸில் எல்லாம் 0 அதுபோலவே இது ஜீரோ அல்லாத எலிமண்டாக இருந்தால் அது பைவோட் மற்றும் இது எல்லாம் எனவே இதுதான் பைவோட் எலிமண்டின் குணம் ஆகும் அதாவது அது ஜீரோ அல்லாத எலிமண்டாக இருக்கும் மற்றும் இந்த நம்பருக்கு கீழிருப்பது எல்லாம் 0 மற்றும் இதற்கு இடது பக்கத்தில் எல்லாம் 0 ஆகும் மற்றும் நம்மிடம் எக்கலன் ஃபார்ம் என்று நாம் அழைக்கும் இந்த விசேஷமான அமைப்பு உள்ளது நம்மிடம் உள்ள முதல் சில ரோக்கள் ஜீரோவல்லாத ரோக்களாக உள்ளன இந்த சில ஜீரோவல்லாத ரோக்களும் மற்றும் நாம் பார்க்கிற இந்த கடைசி சில ரோக்களும் 0 ரோக்கள் எனவே இங்கிருப்பது 0க்கள் எனவே கீழிருக்கும் இந்த எல்லா ரோக்களையும் இந்த 0க்களை வைத்து பொருத்தியுள்ளோம் எனவே இது 0 வாக இருக்கலாம் அல்லது 0 வாக இருக்காது இந்த குறியீட்டை நாம் பொதுவாக எக்கலன் ஃபார்மை குறிப்பதற்குப் பயன்படுத்துகிறோம் இங்கே நம்மிடம் ஜீரோவல்லாத பைவோட் எலிமண்ட்ஸ் உள்ளது மற்றும் அதற்கு இதே அடையாளம் எனவே இங்கே இதுதான் பைவோட் எலிமண்ட்ஸ் மற்றும் அதுவெல்லாம் ஜீரோவல்லாதது மற்றும் அதற்கு அந்த குறியீடு உள்ளது அல்லது இந்த இங்கிருக்கும் ஸ்டார் இந்த எலிமண்ட்ஸ் 0 வாக இருக்கலாம் மற்றும் 0 அல்லாமலும் இருக்கலாம் ஆனால் முக்கியமானது என்னவென்றால் இதை நாம் எக்கலன் ஃபார்மிற்கு மாற்றிக்ஸின் அமைப்பிலிருந்து மாற்றவேண்டும் A|b⊠ | 0 0 ⊠ | 0 0 0 ⊠ | 0 0 0 0 | | 0 0 0 0 ⊠ | 0 0 | | 0 0 | இங்கே இது படி போன்ற அமைப்பாகும் இந்த ஃபார்முக்கு நாம் கொண்டுவரவேண்டும் அதனால் நமக்கு இந்த 0க்களால் இந்த அமைப்பின் அடிப்பகுதியில் நமக்கு படிக்கட்டுகளைப் போன்ற அமைப்பு கிடைக்கிறது மற்றும் ஜீரோ ரோக்கள் இருக்கும் பட்சத்தில் அவைகள் இந்த மாற்றிக்ஸின் அடிப்பகுதிக்கு கொண்டுசெல்லப்படுகின்றது அப்புறமாக b ஐ ஒத்த பெரிதாக்கபட்ட பகுதியில் இந்த எலிமண்ட்டுகள் 0 ஆக இருக்கலாம் அல்லது 0 ஆக அல்லாமலும் இருக்கலாம் எனவே ஒருமுறை நாம் குறைத்தவுடன் நாம் எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக ஒரு பொதுவான எடுத்துக்காட்டில் இந்த எக்கலன் ஃபார்மை எவ்வாறு பெறுவது என்று பார்க்கலாம் நீங்கள் சரியாக நினைவில் வைத்திருந்தீர்கள் என்றால் காஸ் எலிமினேஷன் மூன்று படிகளை கொண்டது முதலாவது உங்கள் சிஸ்டத்தை இந்த பெரிதாக்கப்பட்ட மாற்றிக்ஸில் பொருத்துவது பிறகு இந்த பெரிதாக்கப்பட்ட மாற்றிக்ஸை எக்கலன் ஃபார்மிற்குக் குறைப்பது மற்றும் நாம் இந்த பைவோட் எலிமண்ட்ஸைக் கண்டுபிடிக்க வேண்டும் பைவோட் எலிமண்ட்ஸ் தான் இந்த மாற்றிக்ஸின் முக்கியமான எலிமண்ட்ஸ் மற்றும் பின்னர் நாம் தீர்வைக்குறித்து வகைப்படுத்தலாம் மேலும் பைவோட் எலிமண்ட்களை அடையாளப்படுத்தின பின்பு நமக்கு கிடைப்பது தனித்துவமான தீர்வா அல்லது தீர்வே இல்லையா அல்லது எண்ணற்ற பல தீர்வுகள் உள்ளதா என்பதை தெரிந்துகொள்ளலாம் இதை எக்கலன் ஃபார்மில் வைப்பது இங்கு கடினமான பகுதியாகும் எனவே நமக்கு ஒருமுறை எக்கலன் ஃபார்ம் கிடைத்துவிட்டால் எக்கலன் ஃபார்மிலிருந்து தீர்வை பின்நோக்கின சப்ஸ்ட்டிடுஷன் முறைப்படி நாம் கடந்த விரிவுரையில் பார்த்த எளிய எடுத்துக்காட்டுகள் போல பெறலாம் எனவே நம்மிடம் பைவோட் ரோக்கள் என்று அழைக்கப்படும் சில உள்ளன எனவே இங்கே நாம் இந்த பைவோட் ரோக்களை மேலே எடுக்கிறோம் மேலும் மாற்றிக்ஸ் A வில் ஏதாவது 0 வாக இருந்தால் நாம் அதை மாற்றிக்ஸின் அடிப்பகுதிக்கு கொண்டு செல்வோம் எனவே இந்த ரோக்கள் தான் பைவோட் ரோக்கள் ஏனென்றால் ஒவ்வொரு ரோவுக்கும் இங்கே பைவோட் உள்ளது அவைகள் பைவோட்டல் ரோக்கள் மற்றவை ஜீரோ ரோக்கள் எனவே நாம் பொதுவாக பைவோட் ரோக்களுக்கு குறியீடாக பயன்படுத்தும் இவைகள் தான் நம்பரில் உள்ள r எனவே இவைகள் r ரோக்கள் மற்றும் நம்மிடம் மொத்தம் m ரோக்கள் உள்ளன இயல்பாகவே ஜீரோ ரோக்கள் என்பது m லிருந்து r ஐ கழிப்பது ஆகும் இது தான் நாம் பயன்படுத்தும் அமைப்பு ஆகும்

எனவே இதை வைத்து கொள்வோம் நான் உங்களுக்கு ஒரு வரையறையை அறிமுகப்படுத்துகிறேன் நீங்கள் ரேங்கை பற்றி அதிகமாக பேசியிருப்பீர்கள் இது மட்டும் தான் ரேங்கிற்கு ஒரே வரையறை கிடையாது இந்த ரேங்கிற்கு வேறு பல வரையறைகள் உள்ளன ஆனால் அதில் ஒன்று இவ்வாறு இருக்கின்றது பைவோட்களின் நம்பர் தான் மாற்றிக்ஸின் ரேங்க் என்று வரையறுக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் பின்னால் வேறு ஒரு வரையறையில் திரும்பவும் Rank r என்று இதற்கு நேராக வருவதை கவனிப்பீர்கள் பைவோட்களின் நம்பர் மற்றும் பைவோட்களை கண்டறிவது மிக முக்கியமானது என்பதற்கு இதுதான் காரணம் மாற்றிக்ஸின் மிக முக்கியமான கருத்தான மாற்றிக்ஸின் ரேங்க் பைவோட்களின் நம்பர் என்று வரையறுக்கப்படுகிறது மேலும் பல வரையறைகள் இந்த ரேங்கிற்கு உள்ளன இந்த வரையறையை வைத்து முன்னோக்கி செல்வோம் மற்றும் பிறகு இந்த ரேங்கைப்பற்றி நாம் உரையாடுவோம் நாம் ஒருங்கிணைந்த மாற்றிக்ஸில் Rank r என்று இருந்தால் இந்த ஒருங்கிணைந்த மாற்றிக்ஸிலிருந்து நாம் பல காரியங்களை அடையாளப்படுத்தலாம் இங்கே ஜீரோ ரோக்களில் இருக்கும் எலிமண்ட்டுகள் ஜீரோக்களாக இல்லாத பட்சத்தில் அந்த சமன்பாடுகள் சீரற்றதாகிவிடும் ஏன் சீரற்றதாகிவிடும் என்றால் 0 வாக உள்ள ஒன்று ஜீரோவல்லாததற்கு சமம் என்று ஆகிவிட்டதால் இதைப்பற்றி நாம் கடந்த விரிவுரையில் கலந்துரையாடியுள்ளோம் நமது எக்கலன் ஃபார்மில் நமக்கு ஜீரோவல்லாத நம்பர் கிடைத்தால் அந்த சிஸ்டம் சீரற்றது ஆகிவிடும் அதற்கு முடிவுகள் இல்லை என்பது தான் அர்த்தம் இதுதான் எக்கலன் ஃபார்மில் உள்ள முதல் அடையாளம் நாம் ரேங்கைப்பொறுத்து வரையறுக்கலாம் ஏனென்றால் நாம் ஏற்கெனவே r என்ற நம்பரை வைத்து வரையறுத்துள்ளோம் எனவே r ஐ பொறுத்து எவ்வாறு மாற்றிக்ஸ் A க்கு தொடர்புடையது என்பதைப்பற்றி நாம் பேசுவோம் இந்த ஒருங்கிணைந்த மாற்றிக்ஸின் முதல் பகுதி இது தான் மற்றும் இரண்டாவதாக இந்த காலமில் உள்ள b நாம் இந்த மொத்த மாற்றிக்ஸையும் b என்று கூறுகிறோம் எனவே இது ஒருங்கிணைந்த மாற்றிக்ஸ் எனவே இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால் இந்த சூழ்நிலையிலுள்ள ரேங்க் என்ன என்பது ஆகும் A வின் ரேங்க் என்ன RankA இந்த மாற்றிக்ஸிலிருந்து வருகிறது எத்தனை பைவோட்கள் உள்ளன மொத்தம் r பைவோட்டுகள் உள்ளன எனவே இதன் ரேங்க் r ஆகும் ஆனால் இவைகள் ஜீரோவல்லாத எலிமண்ட்ஸாக இருந்தால் இங்கே பைவோட்டும் இருக்கும் எனவே இதை எல்லாவற்றையும் 0 வாக மாற்ற நாம் அதை குறைக்கலாம் மற்றும் அவைகள் ஒரு சமன்பாடுகளிலாவது ஜீரோவல்லாத நம்பர்களாக இருக்கும் சிஸ்டம் சீரற்றதாயிருக்கிறது அதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் எப்போதெல்லாம் ஜீரோ ரோக்களில் ஜீரோவல்லாத நம்பர் இருக்கிறதோ அப்போது சிஸ்டம் சீரற்றதாகிவிடுகிறது ஆனால் ரேங்கைபொறுத்து மாற்றிக்ஸ் A என்பதன் ரேங்கானது r ஆகும் அதாவது பைவோட் எலிமண்ட்டுகளின் நம்பர் ஆகும் மற்றும் அது இந்த விரிவாக்கப்பட்ட மாற்றிக்ஸின் ரேங்கிற்கு சமமானது அல்ல ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் இதுவெல்லாம் ஜீரோவல்லாத நம்பர்களாக இருக்கும் பட்சத்தில் என்னவாகும் பிறகு இந்த மாற்றிக்ஸின் ரேங்க் அது என்னவென்றால் மொத்த மாற்றிக்ஸில் பைவோட்டுகளின் எண்ணிக்கை I க்கு சமமாக இருக்கும் போது RankAஐ விட அதிகமாக இருக்கும் இந்த நிகழ்வில் நமக்கு சீரற்ற தன்மை உள்ளது எனவே இந்த இரண்டு மாற்றிக்ஸ்களின் ரேங்க்கும் அதாவது RankAமற்றும் விரிவாக்கபட்ட மாற்றிக்ஸின் ரேங்க் வேறாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு சிஸ்டத்தில் சீரற்ற தன்மை உண்டாகும் இது ஜீரோ ரோக்களில் ஜீரோவல்லாத எதுவும் வந்தால் இத்தகைய சூழல் ஏற்படும் பிறகு இந்த காலத்திலும் மற்றும் கடைசி காலத்திலும் பைவோட் எலிமண்ட் உள்ளது கடைசி காலத்தில் பைவோட் உள்ளது என்று வேறுமாதிரியாக நாம் கூறலாம் இது தான் சீரற்ற நிகழ்வு ஆகும் ஏற்கெனவே உள்ளதை பல வழிகளில் நாம் கலந்துரையாடலாம் ஏனென்றால் இது 0 வுக்கு சமம் அல்ல எனவே இது சீரற்றது அல்லது வலது பக்க காலத்தில் ஒரு பைவோட் எலிமண்ட் உள்ளது என்று கூறுகிறோம் நமக்கு ஜீரோவல்லாத நம்பர் அல்லது அந்த நம்பர் இருக்கும் இடத்தில் ஜீரோவல்லாத ஏதும் இருக்கும் போது இது நடக்கிறது எனவே நமக்கு வலது ஓரத்து காலத்தில் பைவோட் இருக்கும் போது அல்லது ரேங்க் விரிவாகக்கப்பட்ட ரேங்கிகிற்கு சமமாக இல்லாத போது அல்லது நாம் பார்க்கும் போது ஜீரோவல்லாதது இருந்தால் அது தீர்வு இல்லாத நிகழ்வாகும் புரிந்ததா நாம் முன்னோக்கி செல்லும் போது அடுத்த பாசிபிலிட்டி இது 0 வாக இருக்கும் போது ஆகும் எனவே இந்த எலிமண்ட்டுகள் 0 வாக இருக்கும் போது நமக்கு சீரற்ற சிஸ்டம் உள்ளது ஏனென்றால் 0 ஜீரோவல்லாததற்க்கு சமம் என்று எதுவும் இல்லை எனவே இவையெல்லாம் 0 வாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இரண்டு பாசிபிலிட்டிகள் உள்ளன உங்களுக்கு குறித்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் உள்ளது ஏனென்றால் Ax 0க்கு சமமாக இருக்கும் போது சீராயிருக்கும் இது 0 வுக்கு சமமாக இருக்கும் b யையும் உள்ளடக்கியது இந்த காலத்தில் வலது புறத்தில் உள்ளவை எல்லாம் 0 ஆகும் இயல்பாகவே இந்த நம்பர்கள் 0 வாக இருக்கும் போது அனைத்தும் 0 வாக இருக்கும் மற்றும் நாம் ரோ ஆபரேஷன்களையே ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டுவந்தோம் எனவே எதுவும் மாற போவது இல்லை எனவே Ax 0 வுக்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் 0 என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும் எனவே அந்த நிகழ்வில் சிஸ்டம் சீராயிருக்கும் காரணம் Axஎன்பது 0 வுக்கு சமமாக இருக்கும் போது நமக்கு தீர்வு கிடைக்கும் இதைப்பற்றி நாம் பிறகு நிறைய உரையாடலாம் இப்போது இங்கே இந்த ஜீரோக்களை வைத்து சிஸ்டம் சீராயிருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அதில் இரண்டு நிகழ்வுகள் உள்ளன முதலாவதாக பைவோட் எலிமண்ட்டுகளின் எண்ணிக்கை தெரியாதவைகளுக்கு சமமாக இருப்பது இந்த நிகழ்வை நாம் கடந்த விரிவுரையில் பார்த்தோம் ஒவ்வொரு காலத்திலும் பைவோட் இருக்கும் போது அதாவது காலம்களின் எண்ணிக்கை தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் போது கிடைக்கும் நிகழ்வாகும் எனவே ஒவ்வொரு காலத்திலும் பைவோட் இருந்தால் அந்த சிஸ்டத்தில் தனித்துவமான தீர்வு உள்ளது ஏனென்றால் காலம் ஒரு பைவோட்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது இந்த பண்பினால் அதற்கு கீழே உள்ளது எல்லாம் 0 வாகும் எனவே ஒவ்வொரு காலமும் ஒரு பைவோட்டை மட்டுமே கொண்டது மற்றும் பைவோட்களின் எண்ணிக்கை தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பைவோட் இருக்கும் காலம்களின் எண்ணிக்கை தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் எனவே அந்த சிஸ்டத்தில் தனித்துவமான தீர்வு உள்ளது ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நாம் இன்றைக்கே இதை பற்றி விவாதிப்போம் எனவே ரேங்க்கைப் பொறுத்து நாம் RankA மற்றும் Rankb ஆகியவற்றை பற்றி விவாதிப்போம் அவைகள் ஒன்றாக இருக்கும் மற்றும் r அல்லது n க்கு சமமாக இருக்கும் ரேங்க்கை பொறுத்த நிகழ்வு இதுதான் இதைப்பற்றி விளக்கமாக பின்னர் விவாதிப்போம் இப்போது அடுத்த பாசிபிலிட்டியை பொறுத்தவரை இது 0 வாக இருக்கும் போது நமக்கு சீராக கிடைக்கிறது மற்றும் பைவோட்களின் எண்ணிக்கை தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு குறைவாக இருக்கும் எனவே இந்த நிகழ்வில் என்ன நடக்கும் அந்த சிஸ்டத்துக்கு எண்ணற்ற பல தீர்வுகள் இருக்கும் அங்கே நாம் ப்ரீ வேரியபிள் மற்றும் டிபண்டண்ட் வேரியபிள் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவோம் பிறகு நமக்கு தீர்வு கிடைக்கும் அதுமட்டுமல்லாமல் நம்மால் எண்ணற்ற பல சொல்யூஷன்களை உருவாக்க முடியும் அல்லது ரேங்க்கை பொறுத்த வரை கண்சிஸ்டன்சிக்கு RankA Rankbக்கு சமமாகும் என்று நாம் கூற முடியும் ஆனால் ரேங்க்கானது தெரியாதவைகளைவிட குறைவாக அல்லது சமமாக இருக்கும் இதுதான் நாம் உரையாடின ரேங்க்கை பொறுத்த வரையுள்ள கண்சிஸ்டன்சி ஆகும் கணக்கிற்கு வருவோம் இங்கே எழுதபட்டுள்ள சிஸ்டத்துக்கு பொருந்திய ஆகுமண்டட் மாற்றிக்ஸில் Ax bக்கு சமமானது என்ற சிஸ்டத்தின் சொல்யூஷனை நாம் விவாதிப்போம் b1 2 3 ∈R எனவே நம்மிடம் 4 ரோக்களும் 5 காலம்களும் உள்ளன இந்த நிகழ்வில் 5 அன்னோன்கள் உள்ளன எனவே காலம்களின் எண்ணிக்கை என்பது அன்னோன்களின் எண்ணிக்கை ஆகும் ஏனென்றால் இங்கே இது தான் A மற்றும் Ax என்பது b க்கு சமம் என்ற சிஸ்டம் நம்மிடம் உள்ளது எனவே இந்த ஐயை வைத்து கண்சிஸ்டண்டடாக x1 x2 x3 x4 and x5போன்று ஆக்க வேண்டும் 5 அன்னோன்கள் உள்ளன மற்றும் 5 காலம்கள் உள்ளன ஒவ்வொரு காலமும் இது x1 இது x2 இது x3 இது x4 இது x5 என்று பொருந்த வேண்டும் காலம்களின் எண்ணிக்கை மொத்த ஆகுமன்டட் மாற்றிக்ஸ்க்கும் பொருந்தாமல் a க்கு என்றும் b க்கு என்றும் பொருந்தும் இதுதான் நம்மிடம் உள்ளது இதிலுள்ள காலம்களின் எண்ணிக்கை நமது சிஸ்டத்தில் உள்ள எலிமண்ட்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கும் எனவே இவைகள் தான் அவைகளின் 5 அன்னோன்கள் மற்றும் இங்கு மற்றொரு ரியல் நம்பரை சார்ந்த பீட்டா இருக்கிறது இந்த பீட்டா தான் ரியல் நம்பர் எந்த பீட்டா வேல்யூக்கு சிஸ்டத்தின் சொல்யூஷன் இருக்கிறது என்று விவாதிப்போம் அல்லது நமக்கு சொல்யூஷன் இல்லை இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் எல்லா கண்சிஸ்டன்சி பகுதியும் இந்த பீட்டாவை சார்ந்து இருக்கும் சரிதானே எனவே இந்த காஸ் எலிமினேஷனின் ஐடியா என்ன அல்லது எக்கலன் ஃபார்மிற்கு ரெடக்ஷன் நுட்பத்தின் ஐடியா என்ன இந்த எக்கலன் ஃபார்மிலிருந்து ஆகுமன்டட் மாற்றிக்ஸ் நமக்கு வேண்டும் இதற்கு முதல் படி முதல் ரோவிலிருந்து 0 வை பெறுவது எனவே இதை ரோ 2 லிருந்து கழித்தால் அதாவது 2 முறை ரோ 1 ஐ அப்போது இது 0 வாகும் நமது நோக்கம் இந்த 0 வை பொருத்துவது ஆகும் மற்றது எல்லாம் அதற்கேற்றபடி மாறிவிடும் இந்த x1ஐ ஈக்வேஷன் 2லிருந்து நீக்கிவிடலாம் நாம் x1ஐ பொறுத்து இதை நீக்கிவிடுவோம் இந்த கோஎப்பிஷியண்ட் ஈக்வேஷன் 3 மற்றும் ஈக்வேஷன் 4 இல் உள்ளது எனவே இதற்காக நாம் இந்த ஆரம்ப ஆபரேஷன்களை செய்வோம் R2R2 2R1 R3R3R1 R4R4 3R1 b1 0 4 3 R2R3 b1 4 0 3 R4R4R2 b1 4 0 1 R4R4 3R3 b1 4 0 1 எனவே இதுதான் குறைக்கப்பட்ட ஃபார்ம் இதை மேலும் குறைப்பதற்க்கு நம்மிடம் வேறொன்றும் இல்லை இதுதான் குறைக்கப்பட்ட ஃபார்ம் மற்றும் நாம் இப்போது இதை அடையாளப்படுத்துவோம் நாம் முதலில் β≠ 1 என்ற நிகழ்வை எடுத்துக்கொள்வோம் எனவே β≠ 1 என்ற இந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது ஏதோ ஜீரோவல்லாத ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம் ஏதோ ஜீரோவல்லாத ஒன்று இருக்கிறது என்றால் கடைசி காலத்தில் பைவோட் உள்ளது நமது சிஸ்டம் ஒரு இன்கண்சிஸ்டன்டான சிஸ்டம் என்று அர்த்தம் நமக்கு 0 க்கு ஏதோ ஒரு ஜீரோவல்லாதது சமமாயிருக்கிறது என்று நாம் வேறு வார்த்தைகளில் கூறலாம் எனவே எந்த நிகழ்விலும் இந்த β≠ 1 ஆக இருக்கும் போது சிஸ்டம் இன்கண்சிஸ்டன்டாக இருக்கும் மற்றும் சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் இருக்காது அது என்னவென்றால் இது சொல்யூஷன் இல்லாத நிகழ்வாகும் மற்றும் β 1 என்று இருக்கும் போது நாம் இரண்டாவது நிகழ்வை கருத்தில் கொள்வோம் எனவே β 1 என்று இருக்கும் போது நாம் சொல்யூஷனைபற்றி விவாதிப்போம் ஏனென்றால் சிஸ்டம் கண்சிஸ்டன்டாக இருக்கும் கடைசி ரோ 0 ஆகியிருக்கும் எனவே இந்த சிஸ்டம் இப்போது கண்சிஸ்டன்டாக உள்ளது நமக்கு கடைசி காலத்தில் பைவோட் இல்லை எனவே நாம் பைவோட்களை கண்டறிய முயற்சிப்போம் அதுதான் மற்றொரு முக்கியமான படியாகும் இதுதான் முதல் காலத்தில் உள்ள பைவோட் ஆகும் இது பைவோட் அல்ல எனவே ஒவ்வொரு ரோவும் காலமும் அதிகபட்சமாக ஒரு பைவோட்டை கொண்டிருக்கும் அது உண்மைதான் ஏனென்றால் இரண்டு பைவோட்கள் இருக்க முடியாது Take x21x52then x4 122 x34 42 x19 21 9 52 x1 x2 x3 x4 x5 9 0 4 0 0 1 2 1 0 0 0 2 9 5 0 4 0 5 1 எனவே இந்த x2 நாம் குறித்தபடியே ப்ரீ வேரியபிள்கள் ஆகும் மற்றும் இந்த காலத்தில் பைவோட் உள்ளது இது x3ஐ நோக்கியது நீங்கள் ப்ரீ வேரியபிளாக எடுக்க முடியாது எனவே இதை நாம் டிபன்டண்ட் வேரியபிள் என்று கூட அழைக்கலாம் இது x3ஐ சார்ந்தது இது ப்ரீயாக இல்லை அங்கு பைவோட் உள்ளது எனவே எங்கெல்லாம் பைவோட் உள்ளதோ அதை நாம் டிபன்டண்ட் வேரியபிளாக குறிக்கிறோம் மற்றும் எங்கெல்லாம் பைவோட் இல்லையோ அங்கெல்லாம் ப்ரீ வேரியபிளாக குறிக்கிறோம் இது நாம் பின்பற்றும் ஒரு சிம்பிள் அல்காரிதம் இதை இப்படித்தான் செய்யவேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் இது ஒரு ஒழுங்கான நடைமுறை எனவே ஒன்றாம் காலத்திற்குள் செல்லுங்கள் அதில் பைவோட் எலிமண்ட் இருந்தால் அதை டிபன்டண்ட் வேரியபிளாக குறித்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இரண்டாம் காலத்திற்கு செல்லுங்கள் அதில் பைவோட் எலிமண்ட் இல்லை எனவே அதை ப்ரீ வேரியபிளாக குறித்துக்கொள்ளுங்கள் காலம் 3 இல் பைவோட் இருக்கிறது எனவே டிபன்டண்ட் வேரியபிளாக குறித்துக்கொள்ளுங்கள் மறுபடியும் காலம் 4 இல் பைவோட் இருக்கிறது எனவே டிபன்டண்ட் வேரியபிளாக குறித்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக 5 ஆம் காலத்திற்கு செல்லுங்கள் அதில் பைவோட் எலிமண்ட் இல்லை எனவே அதை ப்ரீ வேரியபிளாக குறித்துக்கொள்ளுங்கள் இப்படி செய்வதினால் நம் கைகளில் நிறைய காரியங்கள் இருக்கின்றது ஏனென்றால் ப்ரீ வேரியபிள் என்றால் நம்மால் தேர்வு செய்ய முடியும் நமக்கு பிடித்த வேல்யூக்களை கொடுக்க முடியும் மற்றும் எப்போதெல்லாம் நமக்கு ப்ரீ வேரியபிள்கள் இருக்கிறதோ அப்போதெல்லாம் நமக்கு எண்ணற்ற பல சொல்யூஷன்கள் இருக்கும் எண்ணற்ற பல சொல்யூஷன்கள் இருக்கின்ற நிகழ்வில் நம்மிடம் ப்ரீ வேரியபிள்கள் இருக்கின்றது ப்ரீ வேரியபிள்கள் என்றால் அவைகள் ப்ரீயாக உள்ளன நமக்கு பிடித்தவற்றை தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த நிகழ்வில் நம்மிடம் 2 இல்லை ப்ரீ வேரியபிள்கள் உள்ளன நமக்கு இந்த வேரியபிள்களை தேர்வு செய்வதில் நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவே இந்த x2 மற்றும் x5 ஆகிய இவ்விரண்டும் ப்ரீ வேரியபிள்கள் எனவே நாம் x2 ஐ ஆல்ஃபா 1 என்றும் x5 ஐ ஆல்ஃபா 2 என்றும் எடுத்துக்கொள்வோம் அப்போது இந்த ஈக்வேஷன் 3இல் நாம் x4ஐ எழுதிக்கொள்ளலாம் இங்கிருந்து 2 முறை x4 ஐ x5என்பதில் இருந்து கழிப்பதற்குச் சமமாகும் எனவே இந்த x4 ஐ நாம் ஆல்ஃபா 2 வடிவில் எழுதலாம் இதேபோல் ஈக்வேஷன் 2 இல் உள்ள x3 ஐ நாம் ப்ரீ வேரியபிள்களாக எழுதிக்கொள்ளலாம் ஈக்வேஷன் 1 இல் உள்ள x1யும் நாம் ப்ரீ வேரியபிள்களாக எழுதிக்கொள்ளலாம் ஆல்ஃபா 1 மற்றும் ஆல்ஃபா 2 ஆகியவை வெக்டர் ஃபார்மில் உள்ளது எனவே x1 x2 x3 x4 x5 என்ற இவைகளிலிருந்து நமக்கு கான்ஸ்டண்ட் கிடைக்கும் x1 லிருந்து நம்மிடம் இந்த 9 கான்ஸ்டண்டாக உள்ளது x2 விலிருந்து ஆல்ஃபா 1 மட்டும் தான் இந்த x3 இல் இருந்து எந்த கான்ஸ்டண்டும் இல்லை x4லிருந்து நம்மிடம் இந்த 4 கான்ஸ்டண்டாக உள்ளது இந்த x5 இல் இருந்து எந்த கான்ஸ்டண்டும் இல்லை பிறகு இந்த ஆல்ஃபா 1 மற்றும் x1இல் உள்ள மற்றது எடுத்துக்காட்டாக நம்மிடம் 9 கழித்தல் 2 உள்ளது எனவே மைனஸ் 2 ஆல்ஃபா 1 உடன் இருந்தது ஆல்ஃபா 2 வில் மைனஸ் 2 உள்ளது x1இல் நமக்கு மைனஸ் 9 இந்த வெக்டரில் நாம் எடுத்திருக்கிறோம் எனவே நாம் இந்த x1 x2 x3 x4 x5 இந்த குறிப்பிட்ட ஃபார்மில் எழுதிக்கொள்ளலாம் இந்த ப்ரீ வேரியபிள்களிலிருந்து நமக்கு முதல் வெக்டர் கிடைக்கிறது மற்றும் ஆல்ஃபா 1 உடன் ஒரு வெக்டராக ப்ரீ வேரியபிள் வருகிறது மறுபடியும் x2 உடன் ஒரு வெக்டராக ப்ரீ வேரியபிள் வருகிறது எனவே குறிப்பிடுவதற்கு இந்த ப்ரீ வேரியபிள்கள் தான் எண்ணற்ற பல சொல்யூஷன்களுக்கு காரணமாகிறது எனவே முடிவாக எப்போதெல்லாம் நமது சிஸ்டத்தில் ப்ரீ வேரியபிள்கள் இருக்கின்றதோ அதாவது சில காலம்களில் பைவோட் இல்லையோ அப்போதெல்லாம் அது எண்ணற்ற பல சொல்யூஷன்களை கொண்ட நிகழ்வாகும் இன்வெர்டிபிள் மாற்றிக்ஸில் ப்ரீ வேரியபிள்கள் இருக்காது அதற்கான காரணம் தெளிவாக இருக்கிறது ஏனென்றால் மாற்றிக்ஸ் இன்வெர்டிபிளாக இருந்தால் நாம் யூனிக் சொல்யூஷனை பெறலாம் நாம் யூனிக் சொல்யூஷனை பெற்றிருந்தால் நமக்கு ப்ரீ வேரியபிள்கள் இருக்காது அதை மாற்றிக் கூறினால் நமக்கு ப்ரீ வேரியபிள்கள் இல்லாதிருந்தால் A வும் இன்வெர்டிபிள் ஆகும் எனவே Ax என்பது 0 வுக்கு சமமானது என்ற சொல்யூஷனை உருவாக்குகிறது இந்த வெக்டர் Ax என்பது 0 வுக்கு சமமானது என்பதற்கு எல்லா சொல்யூஷன்களையும் இந்த இரண்டு வெக்டர்களின் மூலமாக 21000T 9 51T நம்மால் உருவாக்க இயலும் இது ஆல்ஃபா 1 உடன் தோன்றுகிறது மற்றும் இது ஆல்ஃபா 2 உடன் தோன்றுகிறது நாம் இந்த டிரான்ஸ்போசை பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் அவைகள் காலம் ஃபார்மில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த வெக்டர்கள் Ax என்பது 0 வுக்கு சமமானது என்ற சொல்யூஷனை உருவாக்கும் ஜெனரேட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறது இவை ஜெனரேட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த வார்த்தையை நாம் சிறிது நேரம் கழித்து நாம் அறிமுகப்படுத்துவோம் சில டெக்னிகல் வாத்தைகளை இங்கே கூறுகிறேன் ஆனால் அவைகளை பற்றி அடுத்த விரிவுரையில் காணலாம் இப்போது நாம் பார்த்த இவை ஜெனரேட்டர்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் சொல்யூஷன்களை பெறுவதற்கு இது முக்கியமான காம்போனண்ட் ஆகும் எனவே இது சொல்யூஷன் ஸ்பேசின் ஆகும் மீண்டும் ஒரு புதிய வார்த்தை வருகிறது இந்த இன் சொல்யூஷன் ஸ்பேஸ் 0 வுக்கு சமமானது ஏனென்றால் Ax என்பது 0 வுக்கு சமமானது என்பதற்கு எண்ணற்ற பல சொல்யூஷன்கள் உள்ளன நமக்கு நிறைய சொல்யூஷன்கள் உள்ள வெக்டர்கள் பேசிஸ் ஆப் தி ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஸ்பேஸ் நல் ஸ்பேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது நல் ஸ்பேஸ் என்பது வெக்டர் ஸ்பேஸ் அதைப்பற்றி அடுத்த விரிவுரையில் பார்ப்போம் எனவே மேலும் ஒரு வார்த்தை வருகிறது வெக்டர் ஸ்பேஸ் எனவே இந்த நல் ஸ்பேஸ் தான் வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் இது சொல்யூஷன் ஸ்பேஸ் செட்களின் பண்புகள் சில உள்ளன நாம் பேசுகிற சொல்யூஷன் செட் பின்னர் வெக்டர் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு நாம் இரண்டு சொல்யூஷன்களை கூட்டினால் அது Ax என்பது 0 வுக்கு சமமானது என்ற ஈக்வேஷனின் சொல்யூஷனாக இருக்கும் ஏனென்றால் A வை x 1 உம் தீர்க்கும் A வை x 2 உம் தீர்க்கும் A வை x 1 கூட்டல் x 2 உம் தீர்க்கும் ஏனென்றால் Ax 1 கூட்டல் Ax 2 ஆகியது 0 வாகும் எனவே இந்த Ax என்பது 0 வுக்கு சமமானது என்பதற்கு சொல்யூஷன் செட் சில நல்ல பண்புகளை கொண்டது நீங்கள் இரண்டு சொல்யூஷன்களையும் கூட்டினால் அதுவும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் இரண்டு சொல்யூஷன்களையும் பெருக்கினால் அதுவும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த வெக்டர் ஸ்பேசுக்கு இன்னும் பல பண்புகள் உள்ளன இதை நாம் அடுத்த விரிவுரையில் விவாதிப்போம் முடிவு என்னவென்றால் ஈக்வேஷன்களின் சிஸ்டத்திற்கு எக்கலன் ஃபார்ம் மிகவும் முக்கியமானது ஆகும் நாம் எண்ணற்ற பல சொல்யூஷனிற்கு நம்மை வழிநடத்தின ப்ரீ வேறியபிளைப்பற்றி அறிமுகப்படுத்தினோம் ஹோமோஜினியஸ் அல்லாத சொல்யூஷன்கள் சிறப்பு வடிவத்தை கொண்டுள்ளது அதிலிருந்து நமக்கு Ax என்பது b வுக்கு சமமானது என்பதை தீர்க்க உதவும் x p கிடைக்கிறது மற்றும் Ax என்பது 0 வுக்கு சமமானது என்பதை தீர்க்க உதவும் x h கிடைக்கிறது மொத்தத்தில் x என்பது Ax என்பது b க்கு சமமானது என்பதை தீர்க்கக்கூடியது ஆகும் இது தான் இங்கு பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள்